எனது பெயர் ராம் சதீஷ் நான் ரூர்க்கியில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியில் கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் துறையின் ஆசிரியராக இருக்கிறேன் பேரழிவு மீட்பு மற்றும் மீண்டும் சிறப்பாக உருவாக்குதல் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் தாய்லாந்து இராச்சியத்தின் பண்டைய தலைநகரான அயுதயாவைக் கொண்டு இன்று நான் ஆபத்தில் உள்ள பாரம்பரியம் என்ற தலைப்பில் விவாதிக்கப் போகிறேன் எனவே பல்வேறு அறிக்கைகள் மற்றும் மிகவும் மாறுபட்ட பகுப்பாய்வு வெள்ள அபாய பகுப்பாய்வு மற்றும் அவர்கள் என்ன வகையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்கள் என்பதைப் பார்ப்போம் ஆகவே இது பாரம்பரியச் சூழல் எவ்வாறு ஆபத்துக்குள்ளாகிறது என்பதற்கான மிகச் சுருக்கமான கண்ணோட்டமாகும் பாரம்பரிய சூழலைப் பற்றி பேசுவதற்கு முன் தாய்லாந்தைப் பற்றிய ஒரு வகையான வரலாற்று புரிதலைப் பற்றியும் சுருக்கமாகப் பார்ப்போம் தாய்லாந்தின் பெரும்பாலான இலக்கியங்கள் 13 ஆம் நூற்றாண்டுக்குச் செல்கின்றன நீங்கள் இங்கே லன்னா இராச்சியத்தைக் காணலாம் இது சுகோதாய் என்ற முதல் பண்டைய இராச்சியத்திற்கான தரவு எனவே லன்னா இராச்சியம் தாய்லாந்தின் வடக்கு பகுதியில் உள்ளது சியாங் மாய் உண்மையில் இங்கிருந்து வருகிறது மற்றும் பாங்காக் இன்றைய பாங்காக் இங்கிருந்து வருகிறது அயுதயா இங்கே வருகிறது இப்போது 13 ஆம் நூற்றாண்டிலிருந்து 14 ஆம் நூற்றாண்டுக்குச் சென்றால் அயுதயா லன்னா மற்றும் நீங்கள் இந்த அயுதயா அல்லது அயோத்தியைக் காணலாம் அயுதயா அல்லது அயோத்தி என்ற பெயரை நீங்கள் கேட்டபோது இது உண்மையில் இந்திய துணைக் கண்டத்திலிருந்து ராமாயணத்தின் புராணக் கதைகளை பிரதிபலிக்கிறது இந்திய கலாச்சாரத்திற்கும் தாய் கலாச்சாரத்திற்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன உண்மையில் இந்தோனேசிய கலாச்சாரங்களை தாய் கலாச்சாரங்களுடன் பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட காவியத்தைப் பகிர்ந்து கொண்ட சில ஒற்றுமைகள் நம்மிடம் உள்ளன சீதையை லங்காவுக்கு அழைத்துச் செல்லும்போது ராவணனுடன் சண்டையிட முயன்ற ஒரு வகையான பறவை ஜடாயுவைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா எனவே உண்மையில் தாய்லாந்தின் தேசிய சின்னம் உண்மையில் ஜடாயு எனவே அவர்கள் இந்திய மக்கள் பகிர்ந்து கொண்டதைப் போன்ற ஒரு காவியத்தைப் பகிர்ந்து கொள்கிறார்கள் மேலும் இது ராமரின் பிறப்பிடத்தையும் பிரதிபலிக்கிறது லங்காவைக் கண்டுபிடிப்பது குறித்து பல்வேறு ஆய்வுகள் நடந்துள்ளன தாய்லாந்திலும் இந்தியக் கண்டத்திலும் அயுதயா எவ்வாறு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கான வெவ்வேறு புரிதல்களைப் பற்றி அவர்கள் விவாதித்தனர் அந்த தலைமுறையினரிடமிருந்தோ அல்லது அந்தக் காலத்திலிருந்தோ இந்த காலம் வரை நிறைய புவிசார்வியல் சிக்கல்கள் இருந்திருக்கலாம் ஆகவே அந்த நேரத்தில் நிலைமை எப்படி இருந்தது என்று நமக்கு ஒருபோதும் தெரியாது ஆனால் கதை பிரதிபலிக்கப்பட்டு இன்றும் தலைமுறை தாண்டி தொடர்கிறது மேலும் அயுதயாவும் ராமரை மீண்டும் பிரதிபலிக்கிறது இது தாய்லாந்தைச் சேர்ந்த எனது நண்பர் புரின் தரவிச்சிட்குன் அவர் தாய் அடையாளத்தைப் படிப்பதில் பணியாற்றினார் அவருடைய படைப்புகளிலிருந்து சில தகவல்களை அதன் வரலாற்று அம்சங்களை அடிப்படையாகக் கொண்டு சேகரித்ததை நீங்கள் அறிவீர்கள் இப்போது இந்த சுகோதாய் படிப்படியாக அயுதாயாக மாறிவிட்டது இது 13 மற்றும் 14 ஆம் நூற்றாண்டுகளுக்கு ஒரு நூற்றாண்டு பிறகு இருந்த அயுதாய இராச்சியம் ஆகும் இப்போது சியாங் மாய் சியாம் 20 ஆம் நூற்றாண்டில் சியாமிஸ் என்று அழைக்கப்பட்டது எனவே இப்போது இந்த முழு விஷயமும் சியாங்கிற்குள் வந்துவிட்டது சியாங் மாய் அதன் பாரம்பரிய அடையாளத்தையும் கலாச்சார வளங்களையும் இப்போது மிகவும் குறைவான பகுதி உள்ள லன்னா பிரதிபலிக்கிறது எனவே இது வரலாற்று அடுக்குகள் தாய்லாந்தை எவ்வாறு உருவாக்குகின்றன என்பதற்கான ஒட்டுமொத்த புரிதல் ஆகும் மேலும் பாங்காக் தாய்லாந்தின் தலைநகராகவும் சியாங் மாய் ஒரு வகையான கலாச்சார தலைநகராகவும் மாறுகிறது ஆகவே 12 ஆம் நூற்றாண்டு அல்லது 13 ஆம் நூற்றாண்டில் சுகோத்தாய் லன்னா இராச்சியத்தை வடிவமைக்கும் காலவரிசைகளையும் புரின் உருவாக்குகிறார் 1350 முதல் 17 ஆம் நூற்றாண்டு வரை பர்மியர்கள் போரில் அயுதாய இராச்சியத்தை பேரழிவிற்கு உட்படுத்தியுள்ளனர் 17 ஆம் நூற்றாண்டிலிருந்து சியாம் இராச்சியம் தொடங்கப்பட்டது அந்த ராஜா ராமா 5 ஐ நீங்கள் காணலாம் அங்கு உள்ள ராஜாக்களின் பெயர்கள் பெரும்பாலும் ராஜா 1 ராமா 2 ராமா 3 என்று பெயரிடப்பட்டுள்ளன மேலும் பர்மிய கற்பனையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தலைநகராகவும் உள்ள அயுதயாவைப் பற்றி இப்போது பார்ப்போம் கட்டிடக்கலை அடிப்படையில் வீடுகளைப் பார்த்தால் இது வெவ்வேறு வரலாற்று தாக்கங்களிலிருந்தும் மாறுபடுகிறது மேலும் வெவ்வேறு நம்பிக்கை அமைப்புகளும் கட்டிடக்கலையில் சில குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை ஏற்படுத்தியுள்ளன இந்த வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காலநிலைக்கு ஏற்ப பல பாரம்பரிய வீடுகள் வடிவமைக்கப்பட்டு உள்ளன இந்த வகையான காலநிலைக்கு காற்றோட்டம் மிகவும் அவசியம் இங்கு காலநிலை அம்சமும் புவியியல் மற்றும் மத அம்சமும் உள்ளன புத்த மதத்திற்கு ஒரு மூப்பு உள்ளது இது கட்டிடத்தின் வடிவம் மற்றும் செங்குத்தான கூரை மற்றும் வெப்ப உற்பத்திக்கான நீண்ட பயன்பாடு மற்றும் கன மழைக்கு வேகமாக வடிகால் போன்றவற்றை உருவாக்குகிறது ஏனெனில் இது மிகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக உள்ளது துணை ஸ்டில்ட்டுகள் உள்ளன இது ஒரு இடையக பகுதி இது வாழ்க்கை இடங்களை குளிர்விக்கவும் பருவகால வெள்ளத்தைத் தவிர்க்கவும் உதவுகிறது ஏனென்றால் எல்லா வீடுகளும் ஒரு ஸ்டில்ட்டில் கட்டப்பட்டுள்ளன என்ற ஓர் அம்சமும் உள்ளது ஆகவே தாய்லாந்தின் மத்திய பகுதிகளில் உள்ள பாரம்பரிய வீடுகள் ஒரு ஸ்டில்ட்டில் கட்டப்பட்டுள்ளன மேலும் இதுவே முழு திட்டமாகும் சியாங் மாய் மற்றும் பாங்காக்கில் இவை கவனிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான இடங்கள் ஏனெனில் இது ஒரு பெருநகரமாகும் மேலும் இது தலைநகரம் மற்றும் ஒரு கலாச்சார மூலதனம் ஆகும் லன்னா வீடு மற்றும் சியாமி வீடு ஆகியவை எவ்வாறு வேறுபடுகின்றன என்பது அவர்களின் நோக்குநிலையின் அடிப்படையில் உள்ளது மேலும் அவர்களின் அமைப்பாளர்களைப் பொறுத்தவரை உங்களுக்கு சான் உள்ளது போலவே அவர்கள் அதனை மொட்டை மாடி அல்லது டென் அல்லது வராண்டா என்று அழைக்கிறார்கள் சமையலறை அதிலிருந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு சமையலறை மற்றும் இது ஒரு சான் ஆகும் அங்கு அவர்கள் விதைகள் மற்றும் பிற பொருட்களை வெளியே எடுப்பது போன்ற சில வகையான விவசாய நடவடிக்கைகளை கூட செய்கிறார்கள் பொதுவான மொட்டை மாடி இதுதான் தளவமைப்பின் அடிப்படையில் இது ஒரு சிறிய வித்தியாசம் லன்னா வீடு ஆனிமிஸ்ட் நம்பிக்கைகள் அமைப்புகளுடன் மிகவும் இணைக்கப்பட்டுள்ளது அங்குதான் அவர்கள் எருமை வடிவத்தில் வீடுகளை சித்தரிக்க முயன்றார்கள் ஏனென்றால் அவர்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் வழங்கும் அனிமிசத்தை நம்புகிறார்கள் சியாமி வீடு அல்லது தாய் வீடு இது நிர்வாணத்தைப் பற்றி பேசும் புத்த மதத்தின் மிக உயர்ந்த குறிக்கோளின் ஆன்மீக அம்சங்களை பிரதிபலிக்கிறது நான் உங்களிடம் முன்பு கூறியதை போலவே ஒரு பண்டைய இராச்சியமாக இருந்த அயுதாயாவைப் பற்றி பார்ப்போம் இது ராமரைப் பற்றிய சில கதைகளையும் அயுதயா என்ற ராமரின் பிறப்பிடத்தையும் பிரதிபலிக்கிறது ஆனால் தாய் 1351 ஆம் ஆண்டில் கிங் யு தோங் என்பவரால் நிறுவப்பட்டது லோப் பூரியில் பெரியம்மை வெடித்தது அந்த சமயத்தில் கிங் யு தோங் அதை தனது ராஜ்யத்தின் தலைநகராக அறிவித்தார் இது பெரும்பாலும் அயுதாய இராச்சியம் அல்லது சியாம் என்று அழைக்கப்படுகிறது ஆகவேதான் நான் முன்பு உங்களுக்குக் காட்டிய சுகோதாயின் இரண்டாவது சியாமியின் தலைநகராக அயுதாயா மாறிவிட்டது எனவே இது இரண்டாவது தலைநகராக மாறியுள்ளது மேலும் இந்த நகரம் சாவோ ஃபிராயா மற்றும் லோபூரி மற்றும் பாசக் நதிகளின் சந்திப்பில் அமைந்துள்ளது எனவே இது கிட்டத்தட்ட ஒரு வகையான டெல்டா ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட வரலாற்று நகரத்திற்கு சில மத அர்த்தங்களும் அதற்கான வரலாற்று புரிதலும் உள்ளன ஒரு கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் கலாச்சார ஒருமைப்பாடு மற்றும் ஒரு கலாச்சார சூழலாக இந்த வரலாற்று நகரம் உருவாகியுள்ளது இது 17 ஆம் நூற்றாண்டில் பர்மிய இராணுவத்தால் அழிக்கப்பட்டு பின்னர் ஒரு அயுத்தயா வரலாற்று பூங்காவாக மாற்றப்பட்டது இது ஒரு உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டது மேலும் இது உலகளாவிய மதிப்பு ஆகிய ஓ யூ வி சிறப்பம்சத்துடன் பிரதிபலித்தது நான் முக்கியமாக இரண்டு முதல் மூன்று முக்கியமான ஆவணங்களைப் பற்றியும் இந்த குறிப்பிட்ட ஆய்வறிக்கையைப் பற்றியும் குறிப்பிடப் போகிறேன் இது கலாச்சார பாரம்பரியத்தின் பகுதிகளில் வெள்ள அபாய மதிப்பீடு மற்றும் அயுதாயாவில் எவ்வாறு அது பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான பேரழிவு அம்சத்தைப் பற்றி பேசுகிறது எனவே இது இயற்கையான ஆபத்துகளைப் பற்றி வெளியிடப்பட்ட ஆசிரியர்களின் குழு சோரன் வோஜினோவிக் மற்றும் மைக்கேல் ஹம்மண்ட் டாரியா கோலப் சியானி ஹிருன்சாலி மற்றும் பலர் வெளியிடப்பட்டிருப்பது மிக சமீபத்திய ஆவணம் ஆகும் எனவே முதலில் அவர்கள் வெள்ள அபாய மதிப்பீடு என்றால் என்ன என்பதைப் பற்றி பேசுகிறார்கள் ஏனெனில் அது எஃப்ஆர்ஏ அதனை நாம் வெள்ள அபாய மதிப்பீடு என்று அழைக்கிறோம் இது வெள்ள அபாயத்தை புரிந்துகொள்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் ஒரு பாரம்பரிய அணுகுமுறையாக மிகவும் அடிப்படையான முக்கிய கருவியாகும் எனவே நீங்கள் எஃப்ஆர்ஏ நுட்பங்களைப் பார்த்தால் பெரும்பாலான பணிகள் அளவு அம்சங்கள் அல்லது இலக்கு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன அல்லது அவற்றின் காரணத்தை அடிப்படையாகக் கொண்டவை சொத்து மற்றும் வணிக விளக்கத்திற்கான சேதத்தின் செலவு நிதி அடிப்படையில் அளவிடப்படலாம் இந்த அளவிடக்கூடிய தாக்கங்களைப் பற்றி அது பேசும்போது வெள்ளத்தின் முழு விளைவுகளையும் பிரதிபலிக்காது உதாரணமாக பணவியல் அம்சங்களைப் பற்றி மட்டுமல்ல ஒரு உடல் அம்சமும் உள்ளது மேலும் அதன் அருவமான அம்சங்களின் நாணயமற்ற அம்சங்களும் உள்ளன எனவே இது எஃப் ஏ கருவிகளில் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டுள்ள உயிர் இழப்பு கலாச்சார பாரம்பரியத்தின் இழப்பு ஆகும் ஆகவே எந்தவொரு வெள்ளத்தின் அபாய மதிப்பீட்டைப் பற்றி நாம் கூறும்போதும் அங்கு 1 டி மாடல் 2 டி மாடல்களாக இருக்கும்போது பல நீரியல் மாதிரிகள் பற்றி நீர்வளவியலாளர் பேசுகிறார்கள் மற்றும் மழைப்பொழிவு மேற்பரப்பு ஓடுதலாக மாற்றப்படும் செயல்முறையை அவை பிரதிபலிக்கின்றன எவ்வளவு நீர் நீரின் அளவு மற்றும் எவ்வளவு மேற்பரப்பு ஓட்டம் மேற்கொள்ளப்படுகிறது இவை அனைத்தும் அதன் அளவு அம்சம் மற்றும் மாடலிங் மற்றும் அதன் உருவகப்படுத்துதல் அம்சத்தைப் பற்றியது ஆகும் அதேசமயம் பாதிப்பு மதிப்பீட்டில் அது உண்மையில் தளம் குறிப்பிட்ட குறிகாட்டிகள் அல்லது அளவீடுகளைப் பயன்படுத்தி மதிப்பிடப்படுகிறது மேலும் இங்கு பல அம்சங்களை பல அளவுகோல் முறைகளால் இணைக்க வேண்டும் தரமான அம்சங்களும் உள்ளன நிதி அம்சமும் உள்ளது கால்நடைகள் உள்ளன வாழ்வாதாரம் உள்ளது மனித இழப்பு உள்ளது சொத்து சேதம் உள்ளது உள்கட்டமைப்பு சேதம் உள்ளது எனவே இது வேறுபட்ட தாக்க சூழ்நிலைகளின் தொகுப்பாகும் இது தளத்திற்கு தளம் மாறுபடும் ஆனால் இந்த வகையான நிலைமைகளில் கலாச்சாரத்தை ஒரு முக்கியமான கலாச்சார பாதிப்பாக நாம் பார்க்க வேண்டும் எனவே ஆசிரியர்கள் பாரம்பரிய அணுகுமுறையுடன் தொடர்புபடுத்த முயற்சிக்கும்போது அவற்றில் இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன ஆர் ரிஸ்க் அபாயத்தைப் பற்றி நாம் பேசும்போது அதில் பாதிப்பு சேர்க்கப்படும்போது அங்குதான் ஆபத்து கூறு வரும் இது ஆபத்து உணர்தல் அணுகுமுறையாகும் இதன் மூலம் சமூகங்கள் எவ்வாறு ஆபத்தை அணுகும் என்பதை மக்கள் உணர்கிறார்கள் நீர்நிலை நிலைமைகள் மற்றும் நீர்ப்பிடிப்பு நில பயன்பாட்டுப் பகுதிகள் மற்றும் வெளிப்படும் மக்கள்தொகை சமூக மற்றும் அரசியல் நிறுவனங்கள் மற்றும் ஆளுகை ஆகியவற்றின் நிலப் பயன்பாடு என்ன என்பதற்கான ஆபத்துக்கான அடிப்படை காரணிகளை அவை ஒப்பிட முயற்சிக்கின்றன அதேசமயம் அதன் புலனுணர்வு அம்சங்களைப் பற்றி நாம் பேசும்போது அறிவின் அளவையும் ஊடகங்களின் நம்பிக்கையையும் மதிப்பையும் நிபுணரின் கலாச்சார நிறுவனங்களின் மீதான நம்பிக்கையையும் கடந்த கால அனுபவத்தையும் அவர்கள் புரிந்துகொண்டவற்றையும் அவர்கள் அனுபவித்தவற்றையும் காண வேண்டும் வெள்ள அளவு வெள்ள அதிர்வெண் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் இவையாவும் பேரழிவின் பண்புகளாகும் நேரடி மற்றும் மறைமுக சேதங்கள் உறுதியான மற்றும் அருவமான சேதங்கள் இவை யாவும் கருத்து பரிச்சயம் கட்டுப்படுத்துதல் வெளிப்பாட்டின் தன்னார்வத்தன்மை பேரழிவு திறன் ஆகியவற்றைக் கொண்டுவருகிறது மதிப்பீட்டு நுட்பங்கள் அதிகபட்சம் நீர்நிலை மற்றும் ஹைட்ராலிக் மாடலிங் வரை குறுகக்கூடும் ஹியூரிஸ்டிக்ஸ் அறிவாற்றல் மற்றும் உள்ளுணர்வுகளைப் பற்றி நீரில் மூழ்கும் வரைபடங்களைத் தவிர ஆழம் சேத வளைவுகள் பேசுகின்றன அதிலிருந்து வெளியீடு என்ன அது நமக்கு ஒரு அபாய வரைபடத்தையும் பாதிப்பு வரைபடத்தையும் எடுக்கிறது அதுதான் வெள்ள அபாய வரைபட மீளுருவாக்கம் ஆனால் ஆபத்து உணர்தல் மற்றும் இடர் ஏற்றுக்கொள்ளல் ஆகியவற்றால் யாருக்கு ஆபத்து என்று அவர்கள் கருதுகிறார்கள் பின்னர் அவர்கள் அதை எவ்வாறு தயார் செய்கிறார்கள் அவர்கள் ஆபத்து நடத்தையை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது மீண்டும் சமூகத்திலிருந்து வருகிறது அவர்கள் அதை எப்படிப் பார்க்கிறார்கள் என்பதும் அவர்கள் அதை எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பதும் சமூகம் சார்ந்ததாகும் எனவே இப்போது நீங்கள் நகர்ப்புறத்தில் அமைந்துள்ள ஆயுதயா தீவைப் பார்க்கும்போது இந்த தீவின் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு உலக பாரம்பரிய தளத்தின் கீழ் உள்ளது இந்த ஆசிரியர்கள் அதன் அறிவியல் அணுகுமுறை மற்றும் அதற்கான சமூக அணுகுமுறை மற்றும் அவற்றைப் பற்றிய கருத்து ஆகியவற்றை இணைக்க முயன்றனர் அவர்கள் உண்மையில் எவ்வாறு தொடர்புபடுத்துகிறார்கள் என்பதைப் பாருங்கள் இது சாவோ ஃபிராயா நதியின் 52 கிலோமீட்டர் நீளமுள்ள 1 டி மாடலாகும் இதில் ஏராளமான துணை நதிகள் உள்ளன இதில் லோபூரி பசக் நதிகள் அடங்கும் அவை உண்மையில் அயுதாயாவில் சந்திக்கின்றன ஆனால் அவர்கள் ஏராளமான மழைத் தரவுகளையும் 4 மழை அளவீடுகளையும் சேகரித்தனர் பின்னர் இது வழங்கப்படும் அதிகப்படியான வெள்ளத்தின் பரவலை மற்றும் அங்கு எவ்வளவு வெள்ளம் உருவாகிறது என்பதை விசாரிக்க இந்த 1 டி மாடல் நகர்ப்புறத்தின் 2 டி மாதிரியுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் பசக் லோபூரி மற்றும் சாவோ ஃபிராயா நதிகளின் 1 டி நதி அமைப்பிலிருந்து பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அவை டி ஹச் ஐ மைக் வெள்ள மென்பொருளைப் பயன்படுத்துகின்றன எனவே இங்கே நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் தீவிரங்கள் அதாவது செயற்கைக்கோள் தரவுகளிலிருந்து 2 மீட்டர் கட்டம் அளவிலான தீர்மானத்திலிருந்து பெறப்பட்ட அயுதயா நிலத்தின் இந்த விளிம்பு நிலப்பரப்பை எவ்வாறு உருவாக்குகின்றன என்பதையும் அது உண்மையில் நீரில் மூழ்கிய பகுதிகளை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதையும் பற்றி கூறுகிறது குடியிருப்பு கட்டிடங்கள் கலாச்சார பண்புகள் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்பு மற்றும் சாலைகள் மற்றும் இணைப்பு ஆகியவை இயல் பாதிப்பை மதிப்பிடுவதற்கு அடையாளம் காணப்பட்டுள்ள வெவ்வேறு வகுப்புகள் ஆகும் ஒவ்வொரு குழுவிலும் அவர்கள் பாதிப்புக்குள்ளான பகுதியை குறைந்த நடுத்தர மற்றும் உயர் என வகைப்படுத்துகிறார்கள் எனவே நீங்கள் அதைப் பார்த்தால் அங்குள்ள குடியிருப்பு கட்டிடங்களில் உள்ள தூண் வீடு ஒரு நடுத்தரத்திற்கு உட்பட்டது ஆனால் உயர்ந்த நிலையில் இது ஒரு மாடி வீடு மற்றும் அவை பெரும்பாலும் அதிக ஆபத்துக்கு ஆளாகின்றன கலாச்சார பண்புகள் மூழ்கி உள்ளன அவை மீட்டெடுக்கப்படவில்லை அதேசமயம் தொல்பொருள் எச்சங்கள் மற்றும் இந்த பண்புகளில் சில மீண்டும் மீட்டமைக்கப்படுகின்றன சிக்கலான உள்கட்டமைப்பில் மருத்துவமனைகள் காவல் நிலையங்கள் மற்றும் ஏடிஎம்கள் நீர் வழங்கல் ஆலை ஆகியவை அடங்கும் அவை அனைத்தும் அதிக ஆபத்திற்கு ஆளாகின்றன மேலும் குறைந்த ஆபத்து மற்றும் சரளைச் சாலைகள் மற்றும் செப்பனிடப்படாத சாலைகள் கொண்ட நிலக்கீல் சாலைகள் அதிக ஆபத்தில் உள்ளன இவ்வாறே கட்டப்பட்ட சூழல் 3 பாதிக்கப்படக்கூடிய வகுப்புகளாக வகைப்படுத்தப்படுகிறது சமூக அணுகுமுறையைப் பார்க்கும்போது அவர்கள் செய்தது என்னவென்றால் அவர்கள் முழு பிராந்தியத்தையும் பாரம்பரிய பண்புகளை உருவாக்கும் டெல்டா நதி போன்ற எட்டு பிரிவுகளாகப் பிரித்து உள்ளனர் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் இந்த முழு பிரதேச குடியிருப்பு பிரதேசத்தையும் 8 பிரிவுகளாகப் பிரித்து ஒவ்வொரு துறையிலிருந்தும் சமூக பிரதிநிதிகள் குழு மேப்பிங் பயிற்சியை நிறைவேற்ற குழுவை உருவாக்கினர் எனவே ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது ஒரு பெரிய பயிற்சி எனவே இரண்டு வரைபடங்களை ஒப்பிடுவதே இங்கு மிகப்பெரிய சிரமம் ஏனெனில் இடஞ்சார்ந்த தரவு வடிவம் ஒன்று பாரம்பரிய வெள்ள அபாய வரைபடம் ஒரு மீட்டர் ராஸ்டர் கட்டம் கலங்களைப் பயன்படுத்துகிறது அதேசமயம் இடர் புலனுணர்வு வரைபடம் மாறுபட்ட அளவுகளின் பலகோணங்களை அடிப்படையாகக் கொண்டது எனவே அதே இடஞ்சார்ந்த தரவுகளின் தொகுப்பை ஒப்பிடுவது கடினம் இது தீவிர நிகழ்வுகளின் வெள்ள அபாய வரைபடமாகும் மற்றும் நீரின் ஆழத்திற்கு 0 5 முதல் 1 5 மீட்டர் வரை கொடுக்கப்பட்ட வாசல் மதிப்புகள் உள்ளன நீரில் மூழ்குவதற்கான வரைபடம் உள்ளது மேலும் இந்த பகுதி முழுவதும் 1 5 மீட்டர் உயரத்தில் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதை நீங்கள் காண முடியும் ஆற்றின் கரையில் குறைந்த பட்சம் முழுப் பகுதியும் நீரில் மூழ்கியிருப்பதைக் காணலாம் ஆகவே அவர்கள் வெவ்வேறு அடுக்குகளை வகைப்படுத்த முயன்றதுடன் இயல் பாதிப்பைப் பற்றி பேசும்போது அதிக சேதமடைந்த நடுத்தர சேதமடைந்த மற்றும் குறைந்த சேதமடைந்த மற்றும் வரையறுக்கப்படாத இடங்கள் யாவை என்று பார்க்கின்றனர் இதேபோல் இந்த சமூகங்களில் பெரும்பாலும் சமூக இலக்கு குழுக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றன இது சமூக பாதிப்பு வரைபடமாகும் பொருளாதார பாதிப்பு என்று நாம் கூறும்போது வெள்ளம் வெளிப்படையாக நிகழும்போது எந்த வகையான வணிகத் துறை பெரும்பாலும் மூடப்படும் சிறிது காலத்திற்கு மூடப்படும் அல்லது அவர்களின் கால்நடைகள் எவ்வாறு சேதமடைகின்றன எனவே இவை அனைத்தும் பொருளாதாரத்தைப் பற்றியது பெரும்பாலும் நீங்கள் விளிம்புகளில் வணிக அம்சம் சேதமடைந்துள்ளதைக் காணலாம் மேலும் கலாச்சார பண்புகளில் பெரும்பாலானவை அதிக ஆபத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம் உலக பாரம்பரியமான யுனெஸ்கோ பாரம்பரியம் அதிக ஆபத்துக்கு உட்பட்டது என்பதையும் நாளை இந்த விஷயங்கள் சரிந்து அவை சேதமடைந்தால் நாம் உண்மையில் அடுத்த தலைமுறையினர் தங்கள் சொந்த நாட்டைப் பற்றி தங்கள் சொந்த மூதாதையர்களைப் பற்றி கற்றுக்கொள்ள வேண்டிய வரலாற்றை மூடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த வரைபடத்தை இணைக்க முயற்சித்தனர் ஒருவர் அனைத்து டிஜிட்டல் கருவிகளையும் பயன்படுத்துகிறார் அவை எவ்வாறு இணைந்தன இது மீண்டும் ஒரு பாரம்பரிய அணுகுமுறையால் ஒருங்கிணைந்த வெள்ள அபாய வரைபடமாகும் எனவே சமூக அணுகுமுறைகள் மற்றும் கருத்து அணுகுமுறை மற்றும் அவர்களின் விஞ்ஞான அணுகுமுறைகள் ஆகியவற்றால் அவர்கள் எவ்வாறு ஒரே மாதிரியான தரவைப் பெற முடிந்தது அதே சமயம் நிச்சயமாக அவர்களால் அடையாளம் காண முடிந்தது விஞ்ஞான அணுகுமுறையில் இன்னும் சாத்தியமான சில சாத்தியங்கள் உள்ளன ஆனால் சில கருத்து அணுகுமுறையில் அவர்களுக்கு ஒருவித தரவு இல்லை ஆகவே அந்த அறிக்கையில் அவர்கள் என்னென்ன அம்சங்களைப் பெற முடியும் என்னென்ன அம்சங்களை இவற்றில் பெற முடியவில்லை என்று அவர்கள் அந்த அறிக்கையில் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளனர் அந்த அறிக்கையின் மூலம் ஒருவர் செல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே நாம் காண வேண்டியது என்னவென்றால் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் சமூக புரிதல் கூட செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் சமூக புரிதல் கூட அவை எவ்வாறு ஒன்றோடொன்று தொடர்புபடுத்த முடியும் மேலும் அவை பகுதிகளாகவும் ஒன்றோடொன்று வேறுபடுகின்றன வெள்ள பகுப்பாய்வு பகுதியைப் பற்றியும் பல்வேறு எழுத்தாளர்களால் வெவ்வேறு நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் பற்றி பேசினேன் ஆனால் அதன் பாதுகாப்பு புள்ளியில் இருந்து ஐகோமோஸ் எவ்வாறு கூறுகிறது அல்லது வரலாற்று நகரமான அயுதயா மீது அவர்கள் என்ன மாதிரியான அறிக்கையை தயாரித்துள்ளனர் 2011 ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பெரிய வெள்ளத்தின் நேரடி தாக்கம் ஒன்று உள்ளது மேலும் பாதுகாப்பிற்கான சில அவசர நடவடிக்கைகள் இல்லாததால் சில விரைவான செயல்முறைகளும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன இந்த வெள்ள நீர் பாரம்பரிய தளங்களில் இடைக்கால மற்றும் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் எனவே முடிவுகளை பற்றி நாம் கூறும்போது அவர்கள் இப்போது என்ன வகையான முடிவுகளை கொண்டு வந்துள்ளனர் பெரிய வெள்ளத்திற்கு எதிரான எதிர்கால நடவடிக்கைகள் ஒன்று வெள்ளத்தில் இருந்து பாதுகாப்பு இந்த தளங்களை நாம் எவ்வாறு பாதுகாக்க முடியும் ஆனால் நாம் தற்போதுள்ள இந்த தளத்தைப் பார்த்தால் இந்த கோவில்கள் இந்த கோயில்களில் இந்த வாட் சாய் இடம் ஆற்றின் அருகிலேயே உள்ளது எனவே இது அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கும் எனவே அதிகாரிகள் உண்மையில் அவசர வெள்ள தடுப்பு தடையை அமைக்க தயாராகி வருகின்றனர் மேலும் அவர்கள் கான்கிரீட் மற்றும் உலோகத் தடையைப் பயன்படுத்தி ஒரு செயற்கைத் தடையை உருவாக்க விரும்புகிறார்கள் ஆகவே குறைந்தபட்சம் அது வரலாற்று இடங்களுக்குள் வெள்ள நீர் ஊடுருவுவதைத் தடுக்கலாம் எனவே இது ஒரு அம்சம் வெள்ளநீரின் தாக்கத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகள் மற்ற அம்சம் ஆகும் எனவே நாம் எந்த வகையான நடவடிக்கைகளை பின்பற்றலாம் என்று சொல்லும்போது ஒரு எளிதான விலையுயர்ந்த முறை மரங்களை நடவு செய்வது எனவே மக்கள் மரங்களை நடவு செய்யத் தொடங்கினால் குறிப்பாக மூங்கில் ஒரு அம்சமாகும் ஏனெனில் அது அடர்த்தியாக வளரக்கூடியது அதே போல் அது மிக விரைவாக வளரக்கூடியது எனவே சில இனங்கள் அடையாளம் காண முடியும் மேலும் இந்த வகையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தோட்டக்கலை சாத்தியமாகும் எனவே ஒரு வரலாற்று சூழலாக இருப்பதால் வரலாற்றிலிருந்து கற்றலைப் பார்க்க வேண்டும் நகர சுவரின் இனப்பெருக்கம் எனவே 13 ஆம் நூற்றாண்டில் கூட இது ஒரு பாரம்பரிய தளமாக மாறியதற்கு முன்பே இந்த புவியியல் எவ்வாறு இருந்தது என்றும் அந்த நாட்களில் மக்கள் எப்படி உயிர் பிழைத்தார்கள் என்றும் வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர் இந்த குறிப்பிட்ட ராஜ்யத்தைப் பாதுகாப்பதற்காக அவர்கள் முன்பு ஒரு சுவரைக் கட்டியிருக்கலாம் எனவே நகர சுவரை இனப்பெருக்கம் செய்வது பற்றி நாம் ஏன் சிந்திக்க முடியாது எனவே ராஜ்யம் நகர்ந்தபோது இது கட்டப்பட்டதற்கான வாய்ப்பு இருக்கலாம் எனவே அவர்கள் இந்த செங்கற்கள் அனைத்தையும் வெளியே எடுத்திருக்கலாம் அநேகமாக இந்த பகுதி கைவிடப்பட்டிருக்கலாம் எனவே இவை சில கோட்பாடுகளாகும் மேலும் நகர சுவரை எந்த வழிகளில் இனப்பெருக்கம் செய்யலாம் என்பதைப் பற்றியும் சிந்தித்துள்ளோம் இந்த வெள்ளத்தில் மனிதன் எப்படி வாழ்ந்தான் தப்பித்தான் என்று திரும்பிப் பார்ப்பது பற்றி நாம் பேசும்போது இது பாரம்பரிய ஞானத்தை அடையாளம் கண்டு மீண்டும் கண்டுபிடிக்கக்கூடிய பாரம்பரிய நடவடிக்கைகள் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த நாட்களில் மனிதன் நடைமுறைப்படுத்திய பாரம்பரிய அறிவு முறைகள் இந்த வகையான நடைமுறைகளை மீண்டும் கண்டுபிடித்து பின்னர் நமது சமகால நடைமுறை சூழ்நிலைகளில் செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் எனவே குறைந்தபட்சம் சில கற்றல் நமக்கு சில திசைகளைக் காட்ட உதவும் மூன்றாவது அம்சம் பாதுகாப்பு மற்றும் பயன்பாட்டிற்கான விரிவான திட்டமாகும் எனவே கலைத்துறை எவ்வாறு பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை பாரம்பரியம் ஆகிய இரண்டிற்கும் ஒரு விரிவான திட்டத்தை உருவாக்கியுள்ளது பின்னர் அவர்கள் அயுதயா சிம்போசியத்தின் சர்வதேச சிம்போசியம் பற்றியும் பேசினர் ஒருவருக்கொருவர் எவ்வாறு கற்றுக்கொள்ள முடியும் என்பதை வெள்ள நெகிழ்ச்சியின் உலகளாவிய நிபுணர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் இது ஒரு வகையான சர்வதேச சிம்போசியம் எனவே சில புகைப்படங்களை நாம் காணலாம் ஒரு புதிய சதுர தளங்கள் உள்ளன அவை சில கான்கிரீட் டை பீம்களைப் பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளன அவர்கள் என்ன செய்ய முயன்றார்கள் எனில் அவர்கள் டை பீம்களைக் கொண்டு அடித்தளத்தை உயர்த்தினர் பின்னர் அவை அதன் செங்கல் பகுதியால் மூடப்பட்டிருந்தன எனவே பல இடங்களில் ஒரு உண்மையான கேள்வி எழுகிறது எந்தவொரு குறிப்பிட்ட அறிவியல் ஆய்வும் நாம் ஏன் டை பீமை மறைக்க வேண்டும் என்று கூறுகிறது ஏன் அவர்கள் அந்த வகையான முடிவுக்கு வருகிறார்கள் என்பதற்கான ஒரு பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மையின் கேள்வியும் வருகிறது இது பாதுகாப்பு நடைமுறையின் சரியான வழியாகும் எனவே இந்த குறிப்பிட்ட நடைமுறையில் பல கேள்விகள் உள்ளன இவை அனைத்தும் மீண்டும் புதிதாக கட்டப்பட்ட அடித்தளங்கள் மற்றும் கட்டமைப்பு புரிதலுடன் நாம் பின்வாங்குவதற்கான ஒரே முறையா அல்லது பாரம்பரிய புரிதல் எவ்வாறு கவனிக்கப்படவில்லை என்பதற்கான வழிமுறையா இவை நாம் கவனிக்கக்கூடிய சில அம்சங்கள் ஆகும் பாதுகாப்பு தத்துவமும் அதன் செயல்பாடும் ஒன்றிணைய வேண்டும் ஏனென்றால் ஒருபுறம் நாம் உண்மையான பாரம்பரியத்தைப் பற்றி பேசுகிறோம் மறுபுறம் அதை எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றி பேச வேண்டும் எனவே அவை உண்மையில் ஒன்றாக வர வேண்டும் இந்த செங்கல் அடுக்குகள் சிறந்த பணித்திறன் அல்ல உதாரணமாக நீங்கள் எப்போதாவது இந்த வகையான வட்ட மேடுகளைப் பார்த்தால் ஆந்திராவில் கூட இதை காந்தசாலாவில் காணலாம் செங்கல் அளவுகள் மிகவும் வித்தியாசமாக இருந்த இடத்தில் இதேபோன்ற செங்கல் ஸ்தூபங்கள் கட்டப்பட்டுள்ளன செங்கல் கூறு மிகவும் வித்தியாசமானது மற்றும் பிணைப்பு கூட சுமைகளை எளிதாக மாற்றக்கூடியதாக இருந்தது நிறைய முன்னேற்றங்களைச் செய்ய முடியும் என்பதை நீங்கள் காணலாம் ஏனென்றால் அவர்கள் அதைச் செய்திருந்தாலும் செங்கல் அளவுகளில் உள்ள பிணைப்புக்கான பொருள் கூறுகளைக் கூட சரியான முறையில் கவனிக்கவில்லை என்பதைக் காணலாம் பழைய மற்றும் புதிய சுண்ணாம்பு மோர்டாரின் பொருள் கலவையின் அடிப்படை வேறுபாட்டை ஒருவர் காணலாம் பழைய மற்றும் புதிய சுண்ணாம்பு மோர்டாரின் பொருள் கலவையின் அடிப்படை வேறுபாட்டை ஒருவர் காணலாம் நிச்சயமாக பாதுகாப்பில் பின்னர் சேர்க்கப்பட்டவை பிரதிபலிக்க வேண்டும் என்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும் ஏனென்றால் இவை அனைத்தும் நாம் எங்கு நடைமுறைப்படுத்துகின்றோம் மற்றும் எந்த சூழல் நாம் எதைக் காட்ட விரும்புகிறோம் எதைக் காட்ட வேண்டும் என்பதில் வேறுபடுகின்றன இதுவே முழு பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை திட்டம் பற்றி நாம் பேச வேண்டியது மேலும் பல விஷயங்கள் மீண்டும் பூசப்பட்டு வெவ்வேறு ஒட்டுவேலை செய்யப்பட்டுள்ளன ஆனால் அதைச் செய்வதற்கான ஒரே வழி இதுதான் ஏனெனில் இது பல பாதுகாப்புத் திட்டங்களில் நீங்கள் காணும் பொதுவான நடைமுறையாகும் அவர்கள் இதை சுண்ணாம்பு பூச்சு அல்லது அருகிலுள்ள கலவையை வைக்க முயற்சிக்கும் இடத்தில் குறைந்த பட்சம் அருகிலுள்ள கலவையையாவது திரும்பப் பெற வேண்டும் புதிய ஓடுகள் சுற்றுலா நோக்கத்திற்காக எழுப்பப்பட்டுள்ளன அவை உண்மையில் நினைவுச்சின்னத்தின் நம்பகத்தன்மைக்கு சவால் விடுத்துள்ளன எனவே அவை அகற்றப்பட்டு செங்கல் நடைபாதையுடன் மாற்றப்பட வேண்டும் இதனால் நம்பகத்தன்மையை பராமரிக்க வேண்டும் இங்கே நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் மீட்டமைத்தல் மற்றும் புனரமைப்புக்கான பாதுகாப்பு தத்துவம் ஆனால் அதை எங்கு நிறுத்த வேண்டும் அதை எவ்வாறு நிறுத்துவது என்பது ஓர் அம்சம் ஆகும் அதைப் பற்றி ஒருவர் உண்மையில் சிந்திக்க வேண்டும் இந்த நேரான இணைப்பு மோசமான பணித்திறனை பிரதிபலிக்கிறது பிரச்சனை என்னவென்றால் பாதுகாப்புத் திட்டங்களில் பணிபுரியும் திறன் மிகவும் மிதமானது மற்றும் சில சமயங்களில் இதுபோன்ற சூழ்நிலையில் அது மோசமாகவும் உள்ளது ஆகவே பகுப்பாய்வு எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் அதனுடன் என்ன மாதிரியான தாக்கங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இன்னும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியில் நமக்கு உள்ள சவால்கள் என்ன என்பதையும் அயுதாயாவின் பாரம்பரிய தளங்களில் ஒன்றைப் பற்றிய ஒரு யோசனை உங்களுக்கு கிடைத்தது என்றும் நம்புகிறேன் மிக்க நன்றி